இப்போது வரை நாம் பல்வேறு வகையான DC ஜெனரேட்டர்களைப் பார்த்தோம் நாம் DC மோட்டர்களில் தொடங்கினோம் DC மோட்டரில் முக்கியமாக நாம் விவாதித்தவை செப்பரேட்லி எக்சிட்டடு DC மோட்டார் ஆனால் செப்பரேட்லி எக்சிட்டடு DC மோட்டரில் நாம் காந்தத்தை அமைத்தாலும் அல்லது மின்காந்தம் தனித்தனியாக எக்சிட்டடாக இருப்பதை நாம் ஓரளவு காட்டலாம் இது எனது ஆர்மேச்சர் மற்றும் இது புலம் மற்றும் புலம் தனித்தனியாக எக்சிட்டடாக உள்ளது இந்த If ஆனது Ia வாக இருக்கும் இது எனது ஆர்மேச்சர் விநியோகத்திலிருந்து பாய்கிறது ஷன்ட் கிட்டத்தட்ட ஒத்திருக்கிறது ஷன்ட் கிட்டத்தட்ட அதே வழியில் நடந்துகொள்ளும் நிரந்தர காந்த DC மோட்டரும் எக்ஸிட்டேஷன் ஐ மாற்றுவதற்கான சாத்தியம் இருக்காது என்பதைத் தவிர கிட்டத்தட்ட ஒத்திருக்கிறது என்று நான் சொல்ல முடியும் முக்கிய வேறுபாடான ஃப்ளக்ஸ் ஐ மாற்றுவதற்கான சாத்தியமும் இல்லையெனில் அவை அனைத்தும் கிட்டத்தட்ட இதேபோல் நடந்துகொள்கிறது நான் சொல்ல முயற்சிப்பது செப்பரேட்லி எக்சிட்டடு DC மோட்டார் ஷன்ட் மோட்டார் மற்றும் நிரந்தர காந்த DC மோட்டார் இவை மூன்றும் மிகவும் ஒத்ததாகவே செயல்படுகின்றன டார்க் வேக சமன்பாட்டைப் பற்றியும் நாம் பேசினோம் நீங்கள் அதை நினைவு கூர்ந்தால் நாம் இங்கே Va ஐப் பயன்படுத்தினால் இது பேக் EMF மற்றும் இன்ஹேரண்ட் ரெசிஸ்டன்ஸ் Ra நான் Eb பிளஸ் IaRa வை Va விற்கு சமமாக எழுத முடியும் நான் என எழுத முடியும் எனவே நான் என்று சொல்ல முடியும் ஆனால் நாம் என்று சொன்னோம் எனவே இந்த சமன்பாட்டை இப்போது நான் என்று எழுத முடியும் எனவே டார்க் வேக உறவின் அடிப்படையில் இது ஒரு லீனியர் உறவு இதை நான் ஓரளவு பிளாட் செய்யலாம் இதன் ஒருபுறம் டார்க் வேக பிளேன் என்றால் நான் வை காண்பிக்கிறேன் மறுபுறம் நான் Te காட்டுகிறேன் நான் பிளாட் செய்ய முயற்சித்தால் இது நேர் கோடு பண்புகளாக இருக்கும் ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் பூஜ்ஜியமாக இருந்திருந்தால் இது மோட்டருக்கு ஏற்ற பண்புகளாக இருந்திருக்கும் ஆனால் எனக்கு ஒரு ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் மின்னழுத்தத்தில் சிறிது வீழ்ச்சி இருக்கும் இது வேகத்தில் வீழ்ச்சியையும் ஏற்படுத்தும் இந்த புள்ளியை நான் என அழைத்தால் இது 0 புள்ளிக்கு சமமான டார்க்குக்கு ஒத்ததாகும் எனவே அதாவது டார்க் பூஜ்ஜியமாக இருக்கும்போது வேகத்தை சுமை இல்லாத வேகம் என நான் அழைக்க முடியும் ஆனால் நான் மேலும் மேலும் மின்னோட்டத்தை ஈர்த்துள்ளதால் அல்லது சுமை பக்கத்திலிருந்து டார்க் கோரப்பட்டதால் இந்த கட்டத்தில் நான் வேகத்தில் அதிக வீழ்ச்சியை கொண்டிருக்கப்போகிறேன் எனவே இது வேகத்தின் வீழ்ச்சி இதை Te1 என்று நான் சொன்னால் நான் ஐப் பெறப் போகிறேன் இதற்கு ஏற்ப வேகத்தின் வீழ்ச்சி ஆக இருக்கும் நான் மாற்றக்கூடிய மூன்று மாறிகள் உள்ளன Va வை நான் மாற்றலாம் அல்லது யை நான் மாற்றலாம் அல்லது Ra வை நான் மாற்றலாம் எனவே DC மோட்டரில் வேகக் கட்டுப்பாட்டுக்கான மூன்று வழிகள் இவை முதல் முறை Ra கட்டுப்பாடு இரண்டாவது முறை Va கட்டுப்பாடு மற்றும் மூன்றாவது முறை ஃப்ளக்ஸ் கட்டுப்பாடு இவையே DC மோட்டார் வேகக் கட்டுப்பாட்டின் மூன்று முறைகள் எனவே ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் கட்டுப்பாடு என்பது Ra கட்டுப்பாடு ஆர்மேச்சரின் தொடரில் ஒரு மின் தடையை சேர்க்க உள்ளோம் புலம் இங்கே இணைக்கப்பட்டிருக்கலாம் அது ஒரு பொருட்டல்ல இது ஒரு ஷன்ட் எக்சிட்டடு இயந்திரமாக இருக்கலாம் நான் இங்கே Va ஐ இணைக்கிறேன் எனவே நான் ஒட்டுமொத்த மின்னோட்டத்தைக் கொண்டிருக்கப் போகிறேன்இது இங்கே பாயும் லைன் கரண்ட் ஆகும் அதன் ஒரு பகுதி புலம் மின்னோட்டமாகவும் மீதமுள்ளவை ஆர்மேச்சர் மின்னோட்டமாகவும் செல்கின்றன எனவே வேக டார்க் பண்புகளை நான் பிளாட் செய்ய முயற்சித்தால் இது இது Te இது போன்ற இயற்கையான பண்புகளை நான் பெறப்போகிறேன் இயந்திரம் சிறந்ததாக இருந்திருந்தால் இது போன்ற குணாதிசயத்தை நான் கொண்டிருந்திருப்பேன் இப்போது நான் மேலும் மேலும் மின் தடையை அதிகரிக்கப் போகிறேன் எனவே இது இது எனவே நான் மேலும் மேலும் மின் தடையை சேர்த்தால் மேலும் மேலும் வீழ்ச்சி ஏற்படும் எனவே நான் இந்த Ra வை வெளிப்புறமாக அதிகரிக்கப் போகிறேன் இந்த Ra 0 க்கு சமம் என்பது 0 ஆகும் எனவே நான் உண்மையில் ஒரு முறை Ra வெளிப்புறம் 0 ஆக இருந்தால் இது இயந்திரத்தின் இயல்பான பண்பு ஆனால் நான் மேலும் மேலும் Ra வைச் சேர்க்க முயற்சித்தால் நான் இங்கு ஆர்மேச்சர் சர்க்யூட் மின் தடையில் மேலும் மேலும் வீழ்ச்சியடையப் போகிறேன் இதன் காரணமாக வேகம் மேலும் மேலும் வீழ்ச்சியடைகிறது எனவே இதை நான் பகுப்பாய்வு செய்ய முயற்சித்தால் நான் ஒரு குறிப்பிட்ட டார்க் மதிப்பைக் கோருகிறேன் என்று சொல்லலாம் நான் இந்த இயக்க நிலையில் P இன் கீழ் இருக்கலாம் எனவே இல் இயற்கையான இயக்க புள்ளி P ஆகும் இது ஆகும் இதன் இயக்க புள்ளி P இப்போது நான் உண்மையில் மின் தடையை அதிகரித்தால் Ra வின் வெளிப்புறம் இப்போது அதிகரிக்கப்பட்டால் இங்கு பாயும் மின்னோட்டம் Ia குறையும் என்பதை உடனடியாக நான் இங்கு பார்க்கப் போகிறேன் ஏனெனில் என்னிடம் உள்ளது எனவே ஆர்மேச்சர் மின்னோட்டத்தின் அசல் மதிப்பை விட குறைவாக இருக்கும் ஆர்மேச்சர் மின்னோட்டத்தின் அசல் மதிப்பை விட இது இப்போது குறைவாக இருப்பதால் இப்போது உற்பத்தி செய்யப்படும் டார்க் Ianew க்கு விகிதாசாரமாக இருக்கும் நான் தயாரித்த Te வின் மதிப்பை குறைவாக வைத்திருக்கப் போகிறேன் நான் உண்மையில் வேகத்தைப் பார்த்தால் வேகம் ஆக இருக்கும் முதலில் Te மற்றும் TL ஒருவருக்கொருவர் சமநிலைப்படுத்திக் கொண்டிருந்தன எனவே உண்மையில் ஒரு நிலையான இயக்க புள்ளியில் இருந்தது இப்போது Te குறைந்துவிட்டது ஏனென்றால் Te குறைந்துவிட்டதால் உண்மையில் வழங்கப்படும் வேகத்தின் அளவை நான் தெளிவாகப் பெறப்போகிறேன் நான் ஐ எதிர்மறையாக பெறப்போகிறேன் இது எதிர்மறை வேகம் என்றால் கீழே வரும் வேகம் குறைந்துவிட்டால் நான் பேக் EMF உடன் கீழே வரப்போகிறேன் இந்த சமன்பாட்டிலிருந்து பேக் EMF கீழே வருவதால் Ia அதிகரிக்கும் என்று நான் சொல்ல முடியும் எனவே Ia அதிகரிக்கிறது மற்றும் அதன் அசல் மதிப்பை அடைகிறது வேகத்தில் ஒரு சிறிய நிலையற்ற குறைப்பைக் காணலாம் இது ஆர்மேச்சர் மின்னோட்டத்தை அதிகரிக்கும் இறுதியில் அது அசல் வேகத்தை விடக் குறைவான வேகத்தில் நிலைபெறும் அதே டார்க் ஐ வழங்க முடியும் என்பதை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் எனவே பொதுவாக Ra கட்டுப்பாடு எப்போதுமே மதிப்பிடப்பட்ட வேகத்தை விட வேகம் குறைவாக இருக்கும் என்று நான் சொல்ல முடியும் மதிப்பிடப்பட்ட வேகத்தை விட நீங்கள் ஒருபோதும் செல்ல முடியாது நான் Va ஐ மதிப்பிடப்பட்ட மதிப்பில் வைத்திருக்கிறேன் மற்றும் ஃப்ளக்ஸ் மதிப்பிடப்பட்ட மதிப்பில் உள்ளது இரண்டும் மதிப்பிடப்பட்ட மதிப்பில் உள்ளன இதுவரை Ra கட்டுப்பாடு பார்த்தோம் அடுத்தது இந்த Va கட்டுப்பாட்டில் நாம் என்ன பார்க்கப் போகிறோம் ஆர்மேச்சர் மின்னழுத்த கட்டுப்பாட்டில் நான் பார்ப்பது உண்மையில் என்னவென்றால் நான் அடிப்படையில் மின்னழுத்தத்தை பொதுவாகப் பயன்படுத்தப் போகிறேன் இது மதிப்பிடப்பட்ட மின்னழுத்தமாகும் எனவே இதை மதிப்பிடப்பட்ட மின்னழுத்தம் என்று அழைக்கிறேன் எனவே நான் பெறப்போகும் வேகம் வேறு எதனையும் மாற்றாமல் Va தானே மாறினால் இது இயக்க பண்புகளாக இருக்கும் எனவே Va குறைந்து வரும் திசையாக இதை நான் பெறப்போகிறேன் எனவே இது இல் இருக்கலாம் இது Va1 இல் உள்ளது எனவே இது Va2 இல் உள்ளது இது Va3 இல் உள்ளது எனவே நான் ஐ வைத்திருப்பேன் Va1 ஐ விட பெரியது பின்னர் Va2 Va3 ஐ விட பெரியது மற்றும் பல எனவே நான் வோல்ட்ஸைக் குறைக்கும்போது குறிப்பிட்ட இயக்க புள்ளியைப் பார்க்க முயற்சித்தால் இது Te1 ஆக இருக்கலாம் அதில் இயந்திரம் இயங்குகிறது நான் 220 வோல்ட் பயன்படுத்தியிருந்தால் இயக்க புள்ளியை P என நான் பெற்றிருப்பேன் 200 வோல்ட் என்று நான் விண்ணப்பித்தால் இயக்க புள்ளியை Q ஆகப் பெறப்போகிறேன் நான் விண்ணப்பித்தால் 200 மற்றும் 190 வோல்ட் என்று சொல்லுங்கள் ஒருவேளை நான் இயக்க புள்ளியை R ஆகப் பெறப்போகிறேன் நாம் குறைந்த மற்றும் குறைந்த வேகத்தைப் பெறுகிறோம் வேகம் முதலில் 1400 rpm என்பதை நீங்கள் காணலாம் இது 1200 rpm மற்றும் பலவற்றில் இருக்கலாம் நான் குறைவான வேகத்தைக் கொண்டிருக்கப் போகிறேன் நான் மின்னழுத்தத்தைக் குறைக்கும்போது என்ன மாறும் நான் உண்மையில் 220 வோல்ட் இயக்கும்போது வேகம் 1400 rpm இருந்தது என்று நாங்கள் சொன்னோம் எனவே நாம் பணிபுரியும் போது 1400 rpm இருக்கப் போகிறது உங்களுக்கு 220 வோல்ட் தெரியும் இப்போது நான் அதை 200 வோல்ட்டுகளாக குறைக்கிறேன் மின்னழுத்தத்தை 200 வோல்ட்டுகளாகக் குறைக்கும்போது முதலில் மின்னோட்டம் Ia வை இப்போது நான் பெறப்போகிறேன் குறைக்கப்பட்டது ஏனெனில் Va குறைந்துள்ளது இப்போது இந்த டார்க் குறைவதால் எனவே குறையும் ஏனெனில் குறைவதால் அடிப்படையில் Eb குறையும் எனவே Ia அதன் அசல் மதிப்புக்கு மீட்டமைக்கப்படும் எனவே நான் Va ஐ மாற்றும் போதெல்லாம் Va குறைக்கப்படும் போதெல்லாம் அடிப்படையில் வேகம் குறையும் மதிப்பிடப்பட்ட வேக செயல்பாட்டிற்கு மட்டுமே Va கட்டுப்பாடு பயன்படுத்தப்படுகிறது இப்போது மதிப்பிடப்பட்ட வேகத்திற்கும் Ia அதன் அசல் மதிப்பை மீட்டமைப்பதற்கும் நான் பேசுகிறேன் என்றால் டார்க் திறன் அப்படியே இருக்கும் அதாவது மின்னழுத்தம் 0 முதல் Vrated க்கு மாறும்போது வேகம் 0 முதல் மதிப்பிடப்பட்ட மதிப்புக்கு மாறும் ஆனால் Ia ஒரு மாறிலியாக இருப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நாங்கள் நிலையான நிலையில் மிகத் தெளிவாகப் பேசுகிறோம் நிலையற்ற காலத்தில் அல்ல நிலையற்ற காலத்தில் அது நிச்சயமாக மாறுபடும் நிலையான நிலையில் நீங்கள் Ia ஐ ஒரு மாறிலியாக வைத்திருக்க முடியும் டார்க் திறன் ஒரு நிலையானது இதுவரை ஆர்மேச்சர் மின்னழுத்த கட்டுப்பாடு பார்த்தோம் ஆனால் தயவுசெய்து நினைவில் கொள்ளுங்கள் இது ஷன்ட் மெஷின் என்றால் ஃப்ளக்ஸ் ஐ ஒரு மாறிலியாக வைத்திருக்க விரும்புகிறோம் இதன் பொருள் புல அமைப்பு தனித்தனியாக வழங்கப்பட வேண்டும் புல அமைப்பு ஒரு நிலையான மின்னழுத்தத்தைக் கொண்டிருக்க வேண்டும் அதற்கு அதே மின்னழுத்தம் இருக்க முடியாது நீங்கள் ஆர்மேச்சர் அமைப்புக்கு குறைக்கப்பட்ட மின்னழுத்தமாக வழங்கியிருக்கிறீர்கள் அது ஒரு நிலையான மின்னழுத்தமாக இருக்க வேண்டும் உங்களிடம் நிலையான மின்னழுத்தம் இல்லையென்றால் ஃப்ளக்ஸ் ஒரு மாறிலியாக இருக்க முடியாது எனவே நீங்கள் மதிப்புகளில் ஒன்றை மாறுபடும் போதெல்லாம் நீங்கள் மாற்றும் மதிப்புகளில் ஒன்று Va ஆக இருக்கலாம் என்று நான் கூறுவேன் அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு மாறிலியாக ஃப்ளக்ஸ் ஐ வைத்திருக்க வேண்டியிருந்தது Ra வும் ஒரு மாறிலி நாங்கள் எல்லாவற்றையும் வேறுபடுத்த விரும்பவில்லை அது மிகவும் குழப்பமாக இருக்கும் மூன்று விஷயங்களையும் ஒரே நேரத்தில் வேறுபடுத்துவதில்லை Va மாறுகிறது என்றால் நாம் அதை மாற்ற விரும்புகிறோம் ஃப்ளக்ஸ் மற்றும் Ra ஆகியவற்றை மாறிலிகளாக வைத்திருக்க விரும்புகிறோம் இப்போது புலம் ஃப்ளக்ஸ் கட்டுப்பாடு என்ற கடைசி வகை கட்டுப்பாட்டைப் பார்க்க முயற்சிப்போம் புலம் ஃப்ளக்ஸ் மாறுவதை நாங்கள் பார்க்கிறோம் அதாவது நான் இங்கே ஆர்மேச்சரில் Va வை ஒரு மாறிலியாக மிக தெளிவாக வைத்திருக்கப் போகிறேன் ஏனென்றால் ஒரே நேரத்தில் ஒரு விஷயம் மட்டுமே மாற்றப்படும் என்று நான் சொன்னேன் இங்கே எனது புல அமைப்பில் நான் வெளிப்புற மின் தடையை வைப்பேன் எனவே இது மாறுபடும் இது Rexternalf இது அசல் Rf எனவே இது இருக்கப் போகிறது இது Iline மற்றும் இது Ia எனவே நான் வைக்கப் போவது அடிப்படையில் Va மாறிலி Ra வும் நிலையானது ஃப்ளக்ஸ் குறைகிறது என்னிடம் இருக்கும் Rf என்பது மிகவும் அதிகமாக உள்ளது எதிர்மறையான மின் தடையை என்னால் சேர்க்க முடியாது நான் ஒரு நேர்மறையான மின் தடையை மட்டுமே சேர்க்க முடியும் புலம் சுற்று மின் தடையை அதிகரிப்பதன் மூலம் புல ஃப்ளக்ஸ் ஐ குறைக்கிறோம் எனவே நான் புலம் ஃப்ளக்ஸ் ஐ குறைக்கப் போகிற போதெல்லாம் நீங்கள் பற்றி சிந்திக்கிறீர்கள் எனவே நீங்கள் Va இன் நிலையான மதிப்புடன் இருக்கப் போகிறீர்கள் சுமை வேகமும் கூட மாற்றப்படவில்லை எனவே Ra கட்டுப்பாடு அல்லது ஆர்மேச்சர் மின் தடை கட்டுப்பாட்டுக்கு சுமை வேகம் மாறாது சுமை வேகம் மாறிலியாக இருந்தது இது மாறவில்லை ஆகவே நாம் குணாதிசயங்களை வரையும்போது இது அதே புள்ளியிலிருந்தே தொடங்குகிறது என்பதைக் காண முடிந்தது ஆனால் இங்கே நாம் குணாதிசயங்களை வரையும்போது இது என்று நான் சொல்கிறேன் இது Te அசல் டார்க் வேக பண்புகள் இதுபோன்று இருக்கலாம் இது இயற்கையான டார்க் வேக பண்புகள் இப்போது நான் ஃப்ளக்ஸ் ஐ மாறுபட முயற்சித்தால் அவற்றில் ஒன்றை நான் இதுபோன்று கொண்டிருக்கிறேன் அடுத்தது இதுபோன்றது அடுத்தது இதுபோன்றதாக இருக்கலாம் அதனால் நீங்கள் என் கருத்தைப் பெறுகிறீர்கள் எனவே நாங்கள் மாறுபாட்டைக் கொண்டிருக்கிறோம் அதில் சுமை வேகம் இல்லை மேலும் வேகம் குறைந்து கொண்டிருக்கும் வீதமும் கூட மாறிக்கொண்டே இருக்கிறது அவை ஒருவருக்கொருவர் இணையாக இல்லை எனவே நமக்கு குணாதிசயம் இருக்காது பண்புகள் ஒருவருக்கொருவர் இணையாக இருக்காது நான் குணாதிசயங்களைக் காட்ட வேண்டுமானால் அடிப்படையில் நான் அதைக் காட்ட வேண்டும் இது ஒமேகா இது டார்க் மற்றும் இயற்கை பண்புகள் ஓரளவு இது போன்றவை இப்போது புலத்தில் வேறு சில குறைப்புகளுக்கு நான் ஓரளவு இதைப் போன்று குறைக்கப் போகிறேன் இது துறையில் மற்றொரு குறைப்பு எனக்கு இதுபோன்ற மற்றொரு சிறப்பியல்பு இருக்கலாம் புலம் ஃப்ளக்ஸ் கட்டுப்பாட்டிற்கு இது போன்ற பண்புகளை நான் அடிப்படையில் வைத்திருப்பேன் நான் அதைப் பார்த்தால் இந்த புலம் ஃப்ளக்ஸ் திசையை குறைக்கிறது எனவே நான் அதைக் குறைக்கிறேன் நான் மேலும் மேலும் வேகத்தைப் பெறப் போகிறேன் எனவே மிகத் தெளிவாக மதிப்பிடப்பட்ட வேக செயல்பாட்டிற்கு புலம் ஃப்ளக்ஸ் கட்டுப்பாடு பயன்படுத்தப்படுகிறது எனவே தயவுசெய்து இயக்கவியலை நீங்கள் சொந்தமாக ஆராய்ந்து அசல் வேகத்தை விட அதிகமான வேகத்தில் நிலைபெறுவதற்கு முன்பு நீங்கள் ஏன் ஆரம்பத்தில் சில ஊசலாட்டங்களைக் கொண்டிருக்கிறீர்கள் என்று ஒரு காரணத்திற்கு வாருங்கள் வேக ஃப்ளக்ஸ் ஐ குறைக்கும்போது Te என்பது Ia க்குள் பாய்வதற்கு விகிதாசாரமாகும் எனவே Ia மதிப்பிடப்பட்ட மதிப்பில் வைக்கப்பட்டிருந்தாலும் கூட நான் சொல்ல முடியும் ஏனெனில் ஃப்ளக்ஸ் குறைகிறது நான் Te ஐ குறைக்கப் போகிறேன் எனவே Te பிளஸைக் குறைப்பதைக் கவனியுங்கள் ஆனால் வேகத்தை அதிகரிக்கும் எனவே Te மற்றும் வின் தயாரிப்பு ஒரு மாறிலியாகவே உள்ளது எனவே இதை நாம் என்று அழைக்கிறோம் இந்த சக்தி என்பது ஒரு மாறிலி எனவே இந்த பிராந்தியத்தை நிலையான சக்தி பகுதி என்று அழைக்கிறோம் எனவே DC மோட்டரின் செயல்பாட்டின் இரண்டு பகுதிகள் தெளிவாக உள்ளன என்று நான் சொல்ல முடியும் ஒன்று நிலையான டார்க் மண்டலம் இந்த விஷயத்தில் நாம் பூஜ்ஜியத்திலிருந்து மதிப்பிடப்பட்ட மதிப்பிற்கு Va ஐ அதிகரிக்கப் போகிறோம் ஆனால் நான் Ra மற்றும் ஃப்ளக்ஸ் இரண்டையும் நிலையானதாகக் கொண்டிருப்பேன் இந்த நிபந்தனையின் கீழ் இயந்திரத்தின் நிலையான டார்க் திறனை நான் பராமரிக்கப் போகிறேன் இரண்டாவது பகுதி நிலையான சக்தி மண்டலம் இந்த விஷயத்தில் நான் மதிப்பிடப்பட்ட மதிப்பில் உண்மையில் Va உறைந்திருக்கப் போகிறேன் மதிப்பிடப்பட்ட மதிப்பைத் தாண்டி Va ஐ அதிகரிப்பது நல்லதல்ல ஏனெனில் காப்பு மின்னழுத்தத்தின் ஒரு குறிப்பிட்ட மதிப்புக்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது எனவே மதிப்பிடப்பட்ட மதிப்பைத் தாண்டி மின்னழுத்தம் உறைந்திருக்கும் என்று நீங்கள் உண்மையில் எதிர்பார்க்க முடியாது அது இயந்திரத்திற்கு பாதுகாப்பாக இருக்காது இயந்திர காப்பு சிதைவு பெறும் எனவே மதிப்பிடப்பட்ட மதிப்பில் Va வை உறைய வைப்போம் Ra அதன் உள்ளார்ந்த மதிப்பில் உள்ளது ஆனால் ஃப்ளக்ஸ் குறைகிறது நாம் Va மாறுபாட்டை மட்டுமே எடுத்துக்கொள்கிறோம் மேலும் ஃப்ளக்ஸ் மாறுபாட்டைப் பற்றி பேசுகிறோம் Ra கட்டுப்பாடு மிகவும் இழப்பு எனவே இது பொதுவாகப் பயன்படுத்தப்படுவதில்லை இந்த குறைந்த கட்டுப்பாட்டு செயல்பாட்டிற்கு Ra கட்டுப்பாடு சிறப்பாக செயல்பட முடியும் என்பதை நீங்கள் நிரூபிக்க விரும்பும் போது மட்டுமே இது பயன்படுத்தப்படுகிறது ஆகவே நாம் முழுமையின் பொருட்டு Ra கண்ட்ரோல் Ra கட்டுப்பாடு பற்றி விவாதித்தாலும் உண்மையில் பரிந்துரைக்கப்பட்டது ஒன்றல்ல என்று நான் கூறுவேன் ஏனெனில் அது நஷ்டமானது எனவே செப்பரேட்லி எக்சிட்டடு அல்லது ஷன்ட் மோட்டார் டிரைவில் வேக மாறுபாட்டை வரையலாம் இது எனது மதிப்பிடப்பட்ட வேகம் இதன் இரண்டு மடங்கு ஒமேகா மதிப்பிடப்பட்டதாக இருக்கலாம் நான் உண்மையில் ஃப்ளக்ஸைப் பார்த்தால் ஒமேகா மதிப்பிடும் வரை ஃப்ளக்ஸ் ஒரு மாறிலியாகவே இருக்கும் ஆனால் அதன் பிறகு நான் ஃப்ளக்ஸ் ஐ குறைக்கலாம் ஃப்ளக்ஸ் குறையக்கூடும் எனவே இது ஃப்ளக்ஸ் மற்றும் டார்க் திறன் பல மாறி ஐ நாம் வரைந்து கொண்டிருக்கிறோம் நான் மின்னழுத்தத்தைப் பார்த்தால் மின்னழுத்தம் உயரும் ஏனெனில் வேகம் அதிகரிக்கும் போது நான் மின்னழுத்தத்தை அதிகரிக்கப் போகிறேன் எனவே இது Va இதனுடன் நான் சக்தியையும் திட்டமிட முடியும் எனவே சக்தியும் மெதுவாக உயரும் ஏனெனில் இது டார்க் ஆல் பெருக்கப்படுகிறது இப்போது சக்தி கிட்டத்தட்ட ஒரு மாறிலியாகவே இருக்கும் மின்னழுத்தமும் ஒரு மாறிலியாகவே இருக்கும் ஆனால் இது ஃப்ளக்ஸ் மற்றும் டார்க் இரண்டின் குறைப்பு ஆகும் இதன் உதவியுடன் குறிப்பிடப்படுகின்றன எனவே இந்த பகுதி நிலையான டார்க் பகுதி என்றும் இந்த பகுதி நிலையான சக்தி பகுதி என்றும் நான் கூறுவேன் இந்த கட்டத்தில் ஃப்ளக்ஸ் குறைகிறது ஆர்மேச்சர் எதிர்வினை வலுவான விளைவுகளைக் காண்பிக்கும் எனவே டார்க் உண்மையில் நாம் எதிர்பார்த்ததை விடக் குறைகிறது என்பதை நீங்கள் காணலாம் ஏனெனில் ஆர்மேச்சர் எதிர்வினையில் மேலும் மேலும் மேலும் ஃப்ளக்ஸ் குறைந்து போகும் இது 100 சதவிகித ஃப்ளக்ஸ் ஏதோ ஒரு புள்ளி ஐந்து வெபராக இருக்கலாம் எனவே இந்த கட்டத்தில் அது 0 25 வெபராக இருக்கும் எனவே 0 5 வெபருடன் ஒப்பிடும்போது மிக தெளிவாக ஆர்மேச்சர் எதிர்வினை 0 1 வெபரின் குறைப்பைக் கொண்டிருக்கலாம் இங்கே அது 0 4 வெபராக மாறியிருக்கும் ஆனால் இங்கே அது 0 15 ஆக மாறும் எனவே 0 15 மிகச் சிறியதாக மாறும் இதன் காரணமாக இதன் முடிவில் போதுமான டார்க் ஐ உருவாக்க முடியாமல் போகலாம் எனவே நிலையான சக்தி மற்றும் நிலையான டார்க் மண்டலத்துடன் தொடர்புடையது என்ன என்பதைப் பார்க்க முயற்சிப்போம் நிலையான டார்க் மண்டலம் பயன்படுத்தப்படும் அல்லது நிலையான டார்க் வகையான இயக்கி லிஃப்ட் போன்ற சில பயன்பாடுகளில் பயன்படுத்தப்படும் அங்கு பலர் உள்ளே வரக்கூடும் மேலும் அதன் வேகத்தை சரிசெய்ய விரும்பினால் வெளியேறும்படி நான் அவர்களிடம் கேட்க முடியாது அந்த டார்க் திறன் ஒரு நிலையான ஏற்றம் மின்சார வாகனங்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நிலையான டார்க் மண்டலத்தின் அடிப்படையில் இவை மிகவும் முக்கியமானவை அதேசமயம் நான் நிலையான சக்தி மண்டலத்தில் இருக்கப் போகிறேன் உதாரணமாக சில விசையியக்கக் குழாய்கள் விசிறிகள் மற்றும் பலவற்றிற்கு டார்க்கின் பெரிய மதிப்பு தேவையில்லை நிலையான சக்தி வகை இயக்கியை உங்களுக்குத் தெரிந்திருக்க நான் விரும்புகிறேன் இங்கே புலக் கட்டுப்பாடு பயன்படுத்தப்படலாம் ஆனால் இங்கே ஆர்மேச்சர் கட்டுப்பாடு பயன்படுத்தப்படும் இந்த விஷயத்தில் Va கட்டுப்பாடு பயன்படுத்தப்படுகிறது அதேசமயம் நான் இந்த வழக்கில் ஆர்மேச்சர் கட்டுப்பாட்டு புலக் கட்டுப்பாட்டைப் பயன்படுத்தப் போகிறேன் ஆகவே ஆர்மேச்சர் கட்டுப்பாடு மற்றும் புலக் கட்டுப்பாடுகள் இருக்கும் வரை இவை இரண்டு முக்கிய விஷயங்கள் DC மோட்டார் டிரைவில் விவாதிக்க இன்னும் சில தலைப்புகள் உள்ளன இன்று நான் அதைத் தொடங்குவேன் நாம் கவனிக்க வேண்டிய இரண்டாவது ஒன்று பண்புகள் எவ்வாறு உள்ளன என்பது கூட்டு மோட்டார் ஆகும் சீரிஸ் மோட்டாரில் உண்மையில் வேகக் கட்டுப்பாட்டையும் வேகக் கட்டுப்பாட்டு அம்சங்களையும் நாம் செய்ய வேண்டியிருக்கும் பின்னர் நாம் விவாதிக்க வேண்டிய மூன்றாவது ஒரு DC மோட்டார் டிரைவைத் தொடங்குவதாகும் மேலும் நாம் விவாதிக்க வேண்டிய ஒன்று உண்மையில் கம்யூட்டேட்டராக உள்ளது இன்னும் நாம் விவாதிக்க வேண்டிய கம்யூட்டேட்டர் நடவடிக்கை பற்றி விவாதிக்கவில்லை நாம் விவாதிக்க வேண்டும் எனவே சீரிஸ் மோட்டாரை விரைவாகப் பார்க்க முயற்சிப்போம் சீரிஸ் மோட்டரில் புலம் தொடராக இருக்கும் எனவே நான் இங்கே ஆர்மேச்சரைப் பெறப் போகிறேன் மற்றும் புலம் தொடரில் உள்ளது நான் இங்கே ஒரு விநியோகத்தை பயன்படுத்தப் போகிறேன் எனவே நான் இதை என்று எழுதினால் யைப் பொறுத்தவரை இதுவே உண்மைதான் அதே விஷயம் If எனக்கு ஆக இருக்கும் சீரிஸ் மோட்டாரின் முக்கிய நன்மை என்னவென்றால் நீங்கள் மிக அதிக வேகத்தை பெறுவீர்கள் அவை உண்மையில் ஒரு பயன்பாட்டில் பயன்படுத்தப்படுகின்றன இது குறிப்பாக வீட்டில் மிக்சர் மற்றும் ஒரு துளையிடும் இயந்திரங்கள் இரண்டுமே பொதுவாக தொடர் மோட்டாரைப் பயன்படுத்துகின்றன அவை சுமார் பதினைந்தாயிரம் முதல் இருபதாயிரம் rpm வரை வேலை செய்கின்றன ஆனால் வீட்டில் நம்மிடம் இருக்கும் AC சப்ளை என்பது DC சப்ளை இல்லை ஒரு மோட்டார் தொடர் மோட்டார் இரண்டிலும் AC மற்றும் DC சப்ளை இரண்டிலும் வேலை செய்ய முடியும் அது வேலை செய்ய முடிந்தால் அதை உலகளாவிய மோட்டார் என்று அழைக்கிறோம் DC இயந்திரத்தின் தலைப்பைத் தொடங்கியபோது பொதுவாக ஒரு DC இயந்திரத்தில் DC மோட்டாரில் புலம் லேமினேட் செய்யப்படுவதில்லை என்று சொன்னோம் ஆனால் ஒரு உலகளாவிய மோட்டரில் நமக்கு இது அவசியம் வேண்டும் புலம் லேமினேட் செய்யப்பட வேண்டும் நீங்கள் AC யைப் பயன்படுத்துவதால் ஃப்ளக்ஸ் மாறி மாறி இருப்பதால் ஃப்ளக்ஸ் மாறி மாறி இருக்கும் புலம் என்பது புல அமைப்பையும் லேமினேட் செய்ய வேண்டும் என்பதை நாம் நிச்சயமாக உறுதி செய்ய வேண்டும் இதுவே AC சீரிஸ் மோட்டார் மற்றும் DC சீரிஸ் மோட்டருக்கு இடையிலான முக்கிய வேறுபாடு புலம் லேமினேட் செய்யப்படுவது இதன் வேறுபாடு ஆகும் புலம் AC யில் லேமினேட் செய்யப்படும் அதேசமயம் DC சீரிஸ் மோட்டரில் லேமினேட் செய்யப்படாது எனவே நான் சீரிஸ் மோட்டாரைப் பார்த்தால் அதே சமன்பாடுகள் செல்லுபடியாகும் Va மைனஸ் Ia வை Ra க்கு K பை ஒமேகா அல்லது Eb க்கு சமமாக இருக்கும் இதிலிருந்து இதற்கான வேக டார்க் உறவை நான் பெற முடியும் ஏற்கனவே நேரம் முடிந்துவிட்டதால் அடுத்த வகுப்பில் இதைத் தொடருவோம்